அளவியல் புள்ளிவிவரங்கள் அடிப்படை கருத்துக்கள் பகுதி 23 இந்தப் பாடத்தின் அடுத்த பகுதி டேட்டா காட்சிப்படுத்துதல் டேட்டா என்றால் என்ன டேட்டாவின் அளவுகோல்கள் என்ன புள்ளிவிவரங்கள் என்றால் என்ன டேட்டா எவ்வாறு விவரிக்கலாம் விளக்கமான புள்ளிவிவரங்கள் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் விளக்கமான புள்ளிவிவரங்களில் டேட்டா காட்சிப்படுத்துதலை முதல் விஷயமாக நான்காவது விஷயமாக மற்றும் கடைசி விஷயமாக பார்த்தோம் டேட்டா காட்சிப்படுத்துதல் என்பது டேட்டாவை வரைபடம் மூலம் குறித்து காட்டுவதாகும் நாம் ஏன் டேட்டாவை சரியான வடிவத்தில் தரவேண்டும் அதற்கு சில காரணங்கள் உள்ளன டேட்டாவை காட்சியாக அதாவது படமாக உருவகப்படுத்தி அதைப் பற்றி படிப்பது டேட்டா காட்சிப்படுத்துதல் டேட்டா விஸ்வலேஷன் என்பதாகும் இதுதான் டேட்டா காட்சிப்படுத்துதல் என்பதன் சரியான விளக்கம் முதலாவது செயல்பாடு இந்த டேட்டா செய்து முடிக்க வேண்டிய சில செயல்பாடு உள்ளன இந்த டேட்டாவை வைத்து சரியான மதிப்பை காண வேண்டும் பொதுவாக நாம் எடுத்த மதிப்புகள் எல்லாம் சீரற்ற மதிப்புகளாக இருக்கும் அந்த மதிப்புகளில் சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சராசரி சரியான மதிப்பிற்கு மிக அருகில் இருக்க வேண்டும் நம்மிடம் வெவ்வேறு விதமான மாதிரிகள் இருக்கும்பொழுது அவைகளின் சராசரியை கண்டுபிடிக்க வேண்டும் அவைகளில் வேறுபாடுகளைக் கண்டறிய வேண்டும் இதனோடு தொடர்புடைய சில செயல்பாடுகள் உள்ளன செயல்பாடு என்பது டேட்டா எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான அடிப்படை பயன்பாடு நாம் ஹிஸ்டோகிரம் சிதறல் வரைபடங்களை வரைய முடியும் ஆனால் என்ன வரைபடங்கள் எங்கு வரைய வேண்டும் அதனுடைய பயன்பாடுகள் என்ன மற்றும் எந்த இடத்திற்கு இந்த படங்கள் சரியானதாக இருக்காது என்பது பற்றியெல்லாம் இங்கு பார்ப்போம் அடுத்து வருவது ஏஸ்தேடிக்ஸ அழகு படுத்துவது டேட்டா காட்சிப்படுத்துவதில் டேட்டாவை பல்வேறு நிறங்களில் பல்வேறு அளவுகளில் பல்வேறு அளவுகோலில் வரைபடங்களாக வரையலாம் இவையெல்லாம் ஏஸ்தேடிக்ஸ என்பதாகும் அதைப் பற்றியும் பார்ப்போம் முதலாவதாக பார்க்கப் போவது பார் சார்ட்டுகள் பார் சார்ட்டுகள் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரி பட்டைகளாக இருக்கும் உயரம் மற்றும் எடை என்பதை வித்தியாசமான நிறங்களில் குறிக்கலாம் பார் 1ஐ ஒரு நிறத்திலும் பார் 2ஐ ஒரு நிறத்திலும் குறிக்கலாம் இங்கு வெவ்வேறு விதமான பகுதிகள் உள்ளன உயரம் மற்றும் எடை என்பது பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயரம் என்ற பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது எடையைவிட அதிகமானதாக உயரமானதாக இருந்தால் அவைகளுக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கலாம் அவைகளுக்கு இடையேயான சில தொடர்புகளை இங்கு சொல்ல முடியும் இந்த பார் வரைபடங்கள் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் வரைபடங்கள் ஆகும் இந்த பார் வரைபடங்களில் 2 வகைகள் உள்ளன அவை அடுக்கி வைக்கப்பட்ட பட்டைகள் ஸ்டாக்டு பார் மற்றும் பரவியுள்ள பட்டைகள் ஸ்பிரட் பார் 1234 என்ற நம்பர் உள்ள இவைகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட பட்டைகள் இங்கு உள்ள 123 அப்சர்வேஷன் நம்பர் கொண்டவை பரவியுள்ள பட்டைகள் இங்கே எடை இவ்வாறு பரவியுள்ளது உயரத்தை mmலும் எடையை கிராமிலும் பயன்படுத்துவோம் எனவே இந்த 2 வித்தியாசமான பொருட்களை ஒரே அளவுகோலில் குறிப்பது மிகச்சரியான வழி அல்ல ஆனால் இவற்றை மட்டுமே பயன்படுத்தினாலும் இதுவும் ஒரு பார் வரைபடம் ஆகும் இவை பரவியுள்ள பட்டை வரைபடங்கள் அடுக்கப்பட்ட வரைபடங்கள் என்பது ஒரு பட்டையின் மீது இன்னொரு பட்டையை அடுக்கி வைப்பது என்பதாகும் இப்பொழுது நாம் வெவ்வேறு வெப்ப நிலைகளை வரையலாம் அதிகமான டிகிரி சென்டி கிரேடில் வெப்பநிலை இருந்தால் ஸ்பிரட் பார் பயன்படுத்தலாம் வெப்பநிலை மாறுவதாக இருந்தால் லைன் டயக்ராம் சரியான வரைபடமாக இருக்கும் ஆனால் வெப்ப நிலைகள் இப்படி இருக்க முடியாது வெப்பநிலையை டிகிரி சென்டி கிரேடில் குறிக்கப்படுகிறது ஆனால் வெப்பநிலையில் 20 டிகிரியோடு மற்றொரு 15 டிகிரியை கூட்டி 35 டிகிரி என்று சொல்ல முடியாது இது 20 டிகிரி இது 15 டிகிரி ஆக மொத்தம் 20 15 35 என்பது கிடையாது இது இங்கு பரிந்துரைக்கப்படுவதும் இல்லை ஆனால் உயரங்கள் அல்லது பரிசோதிக்கப்படும் துண்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆப் பீஸ்சஸ் என்பதை எடுத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு ஒவ்வொரு மணி நேரத்தில் எத்தனை பீஸ்கள் பரிசோதிக்கப்படுகிறது என்று குறிப்பு எடுத்துக் கொள்வோம் முதல் ஒரு மணி நேரத்தில் 5 பீஸ்கள் பரிசோதிக்கப்பட்டன அடுத்த மணி நேரத்தில் 3 பீஸ்கள் பரிசோதிக்கப்பட்டன ஆக 8 பீஸ்கள் அடுத்த மணி நேரத்தில் 4 பீஸ்கள் மொத்தம் 12 பீஸ்கள் இது 4 இது 3 இது 5 இந்த விஷயத்தில் ஸ்டாக்டு பார் பயன்படுத்த முடியும் நம்முடைய டேட்டாவிற்கு எந்த வகையான வரைபடம் எந்த வகையான வரைபட கருவி பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாம் மிகக் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வரைபடத்தை எடுத்துக் கொண்டு அதில் ஏதாவது டேட்டாவை வைக்க முடியாது அடுத்து நாம் பார்க்கப் போவது பரவல் செவ்வக வரைபடம் அதாவது ஹிஸ்டோகிரம் ஹிஸ்டோகிரம் என்பது டேட்டா மதிப்புகளின் நிகழ்வெண்ணை காட்டும் ஒரு தனித்துவமான பார் வரைபடம் இது டேட்டா மதிப்புகளின் பரவலை காட்சிப்படுத்துவதற்கு மற்றும் டேட்டா எவ்வளவு பெரியதாக பரவியுள்ளது என்பதை தெரிவதற்கு பயன்படுகிறது ஹிஸ்டோகிரம் என்பது நிகழ்வெண் பரவலில் நாம் பார்த்த பார் வரைபடத்தில் ஒரு வகை உதாரணத்திற்கு உயரத்தை மீண்டும் எடுத்துக் கொள்வோம் நிகழ்வெண் பரவலில் உயரம் ஒரு திசையிலும் பரவல் அந்த திசையிலும் இருப்பது நிகழ்வெண் பரவலின் ஒரு வகையாகும் உயரம் 0 முதல் 10 வரை என்று எடுத்துக்கொள்வோம் மீண்டும் 10 முதல் 20 வரை என்று எடுத்துக்கொள்வோம் 0 முதல் 10 அதன் பிறகு 10 முதல் 20 வரை என்று அப்படியே 70 80 செல்வதாக வைத்துக்கொள்வோம் இதை படமாக வரைந்தால் அதற்குப் பெயர் ஹிஸ்டோகிரம் 0 லிருந்து அதிகபட்சமாக 80 வரை செல்கிறது இது எந்தப் பொருளின் உயரமாக கூட இருக்கலாம் ஹிஸ்டோகிரம் வரைவதற்கான வழிகாட்டுதல்களை பார்க்கலாம் இதில் இடைவெளியை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு எண்ணிக்கையில் பிரிக்க முடியாது உதாரணத்திற்கு அங்கே 800 என்று இருந்தால் உயரம் 0 லிருந்து 800 வரை வேறுபடுகிறது 0 லிருந்து 800 வரை இருந்தால் அதில் இடைவெளியை 10 என்று வைக்கலாமா ஒவ்வொரு இடைவெளியையும் 10 என்று வைத்தால் மொத்தத்தில் அங்கு 800 010 என்று 80 பார்கள் இருக்கும் ஆனால் 1 வரைபடத்தில் 80 பார்கள் வரைவது முறையானதாக இருக்காது எனவே ஹிஸ்டோகிரம் வரைவதற்கு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் உள்ளன முதலாவதாக ஹிஸ்டோகிரம் பேப்பரில் வரைவதாக இருந்தால் அது அந்த பேப்பருக்குள் பொருந்த வேண்டும் சாப்ட்வேர் பயன்படுத்தியும் கூட 8 பார்கள் வரைவது ஒரு நல்ல யோசனை கிடையாது அடுத்ததாக பார்க்க வேண்டியது அந்த வரைபடத்தில் எல்லா அப்சர்வேஷன்களுக்கும் இடமளிக்க வேண்டும் எல்லா அப்சர்வேஷன்களுக்கும் இடமளிக்க வேண்டும் என்பதன் பொருள் 0 முதல் 800 வரை உள்ள மதிப்புகள் அங்கு இருக்க வேண்டும் அடுத்து பார்க்க வேண்டியது ஹிஸ்டோகிரம் வரைவதற்கு பார்களின் எண்ணிக்கை தீர்மானிக்க வேண்டும் பார்களின் எண்ணிக்கை 3 முதல் 13 வரை என்பது சிறந்த எண்ணிக்கை விருப்பப்பட்டால் 30 பார்களுக்கு மேலேயும் போகலாம் ஆனால் 3 முதல் 13 வரை என்பது ஹிஸ்டோகிரம் வரைவதற்கான மிகச் சிறந்த கருவியாகும் இப்பொழுது இங்கே இடைவெளிகள் மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் எனவேதான் இந்த ஹிஸ்டோகிரம் ஐ மற்ற வரைபடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இது மற்ற வரை படங்களுடன் ஒப்பிடப்பட வேண்டும் அப்சர்வேஷன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பார்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எனவேதான் பொதுவாக பார்கள் 3 முதல் 13 என்று வரைந்தால் அது மிகச் சிறந்ததாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் இடைவெளி மிகச்சிறியதாக தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்கள் அதிக எண்ணிக்கையில் வைக்கலாம் சில நேரங்களில் இந்த மாதிரியும் நடக்கும் பார் வரைபடத்துடன் ஹிஸ்டோகிரம் ஐ சுவாரஸ்யத்துடன் விளக்குவது என்றால் இதை அளவுகோல்களை வைத்து ஏமாற்ற முடியும் உதாரணத்திற்கு ஒரு உயரத்தை 0 லிருந்து 150 வரை குறிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு இயந்திரத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் உயரத்தை எடுத்துக்கொள்வோம் ஆண்களின் உயரம் இந்த வளைவு பெண்களின் உயரம் அடுத்த வளைவு ஆண்களின் உயரத்தில் அதிகபட்சத்தை இங்கு பார்த்தால் 150 என்று இருக்கும் இது ஒரு சிறிய எண் இந்திய ஸ்டாண்டர்ட் படி ஆண்களின் உயரம் 165 பெண்களின் உயரம் 148 165 148 என்பவை உயரங்கள் இது ஒரு வழி இன்னொரு வழி உள்ளது இதில் 0 லிருந்து ஆரம்பிக்கக்கூடாது 140 லிருந்து ஆரம்பித்து 170 வரை இருக்க வேண்டும் இங்கு 150 மற்றும் 160 என்பது உள்ளது அதில் 148 க்கு அருகில் உள்ள உயரத்தை பெண்களின் உயரம் என்றும் மற்றொன்றை ஆண்களின் உயரம் என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மதிப்பு அதிகமாக உள்ளது இதில் வேறுபாடு அதிகம் இந்த பார் வரைபடங்களில் இந்த மாதிரி அளவுகோல்களை வைத்து ஏமாற்ற முடியும் வெறுமனே அளவுகோல்களை மாற்றியுள்ளோம் இதுதான் அளவுகோல்களை வைத்து ஏமாற்றுவது சில நேரங்களில் மார்க்கெட்டிங்கில் இதை பயன்படுத்துவது உண்டு அவர்கள் செலவு சேமிப்புகளை காட்ட வேண்டி இருக்கும் பொழுது அது சில நேரங்களில் ஒரு ஏமாற்று வேலையாக இருந்தால் இதைப் பயன்படுத்துவார்கள் அதாவது இவ்வளவு அதிகம் சேமிப்பு உள்ளது என்று காட்டுவார்கள் ஆனால் ஏதாவது சுருக்க வேண்டிய குறைகளை காட்ட வேண்டியிருந்தால் இந்த பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பார்கள் செலவு கூடுவது போன்ற சிறிய அளவில் கூடுகிறது போன்ற சிறிய வித்தியாசத்தைக் காண்பிக்க வேண்டி இருக்கும் இடங்களில் இதை பயன்படுத்துவார்கள் சில நேரங்களில் இது ஒரு ஏமாற்று வேலையே அடுத்து நாம் பார்க்கப் போவது பை சார்ட் அதாவது வட்டக் கோண வரைபடம் இதைப் பற்றி ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த பை என்பது பீட்சா போன்று வட்டமானது இதில் டேட்டாவை பல பகுதிகளாக பிரிக்க முடியும் ஆனால் ஏமாற்ற முடியாது அளவுகோல்களை வைத்து இது ஏமாற்ற முடியாது ஏனென்றால் மொத்த டேட்டாவும் முழு வட்டமாகும் 100 சதவீதம் இது ஒவ்வொரு கூட்டத்தை பங்களிப்பை ஒரு பகுதியாக காண்பிப்பதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இந்த பை சார்ட்கள் பொதுவான உதாரணங்கள் உதாரணத்திற்கு இந்த பாடத்தை 30 30 மணி நேரங்கள் கொண்டதாக பிரித்துக் கொள்வோம் அதில் லீனியர் மெசர்மென்ட் அங்குளர் மெசர்மென்ட் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கப்படுகிறது என்று பிரித்துக் கொள்ளலாம் அதேபோன்று ஆய்வகத்தில் வைத்து விளக்குவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கப்படுகிறது என்பதையும் பிரித்துக் கொள்ளலாம் 33 சதவீதம் ஆய்வகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி 30 சதவீதம் இதற்கு 25 சதவீதம் புள்ளி விவரங்கள் படிப்பதற்கு 20 சதவீதம் இந்த பாடத்தில் தொடக்கத்தை படிப்பதற்கு கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஆக இந்த பாடத்தை 3025 55 5520 75 751510 என்று பிரிக்க முடியும் இது வெப்பவியல் கருவிகளுக்கு இது ஒளியியல் கருவிகளுக்கு என்று பிரிக்கலாம் ஆனால் இந்த முழு பை சார்ட்டில் அனைத்து டேட்டாக்களும் அடங்கியுள்ளது இது மொத்தத்தில் 100 சதவீதம் இதில் எண்களையும் கொண்டுவரலாம் ஆனால் இந்த பை சார்ட்டில் ஏமாத்த முடியாது இது மொத்த உருவத்தையும் குறிக்கிறது இது ஒவ்வொரு பகுதியில் பங்களிப்பில் இருந்து மொத்த பங்களிப்பையும் குறித்து காட்டுவதற்கு பயன்படுகிறது அடுத்து நாம் பார்ப்பது சிதறல் வரைபடங்கள் அதாவது ஸ்கேட்டர் பிளாட்ஸ் ஸ்கேட்டர் பிளாட்ஸ் மிக முக்கியமானது இது 2 மாறுபடும் மதிப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுவதற்கு மிகப் பொருத்தமானது ஒரு தொடர்பின் காரணத்தையும் அதன் விளைவு விளக்குவதற்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் பயன்படுத்தலாம் மெட்ரோலஜி ஆய்வுக்கூடத்தில் விசையை அளக்க வேண்டும் கடினத் தன்மையை அளக்க வேண்டும் வேறு வழியில் சொல்வதென்றால் கடினத் தன்மையும் தேய்மானத்தையும் அளக்க வேண்டும் ஒரு மாதிரியின் தேய்மானத்தை பரிசோதிக்கும் பொழுது அதன் கடினத்தன்மை அதிகரிக்கிறது என்று தெரிகிறது கடினத் தன்மை அதிகரிக்கும் பொழுது தேய்மானம் குறையும் கடினத் தன்மை குறைவாக இருந்தால் தேய்மானம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் சிதறல் வரைபடத்தில் காட்ட முடியும் ஒரு அமைப்பில் பொதுவாக 20 அப்சர்வேஷன் இருந்தால் அதில் இவ்வாறு எண்கள் மாறுபடும் ஆனால் இங்கே பல அப்சர்வேஷன்கள் உள்ளது இந்த புள்ளிகள் அனைத்தும் ஒரே கோட்டில் கொண்ட இது போன்ற இவ்வளவு பெரிய கோட்டினை வரைய பரிந்துரைக்கப்படாததைப் பார்க்கலாம் சிதறல் வரைபடம் இந்த பரந்த கருத்தை வழங்குவதுதான் இதனுடைய முக்கிய போக்கு இது ஒரு வகையான எதிர்மறை தொடர்பு என்று சொல்லலாம் இங்கு அந்த தொடர்பின் குணகம் மைனஸ் 0 8 என்று வைக்க முடியும் இதுதான் இந்த சிதறல் வரைபடம் தொடர்பின் பயன்பாடு சில நேரங்களில் காரணமும் அதன் விளைவும அந்த தொடர்பின் மதிப்பு 0 இந்த தொடர்பு 0 உள்ள சிதறல் வரைபடம் உள்ளது இந்த சிதறல் வரைபடம் அப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் நேராக இல்லாத வளைவுகள் வருவது சுவாரசியமானது இந்த இரண்டு விஷயங்களில் கூட தொடர்பின் குணகம் 0 ஆக இருக்கும் இதன் உண்மையான அர்த்தம் அங்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதாகும் முதல் வகையில் தொடர்பு என்பது உள்ளது இது முதலில் அதிகரித்து பின்னர் குறைகிறது இது ஒரு நேரியல் இயல்பு இல்லாத விளைவாகும் ஆகவே இங்கு தொடர்பின் குணகம் என்பதை பயன்படுத்த முடியாது நம்மிடம் என்ன வகையான டேட்டாக்கள் உள்ளது என்பது பற்றிய தோராயமான யோசனையை கண்டறிய இந்த சிதறல் வரைபடம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து வருவது லைன் சார்ட்ஸ் அதாவது கோடு வரைபடங்கள் இந்த கோடு வரைபடங்கள் பெரும்பாலும் X என்ற மாறுபடுகிற மதிப்பின் உடைய போக்கினை விளக்குவதற்கு பயன்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு கருவியின் ஆயுட்காலம் மற்றும் குறைகளின் எண்ணிக்கை போன்றவற்றை எளிதாக இந்த கோடு வரைபடங்கள் ஆக வரையலாம் இது முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளி நான்காவது புள்ளி ஐந்தாவது புள்ளி ஆறாவது புள்ளி என்று இருக்கும் இதை ஒரு கருவியின் ஆயுட்காலம்அதாவது அந்தக் கருவி 40 ஆண்டுகள் பயன்படுத்தப்படும் பொழுது அதில் வரும் குறைகளின் எண்ணிக்கை என்பதோடு பார்க்க முடியும் இதிலுள்ள குறைகளின் எண்ணிக்கை அல்லது அதிலிருந்து எடுக்கப்பட்ட பயனுள்ள அப்சர்வேஷன் என்று எடுத்துக் கொண்டால் அது அதிகரிக்கும் போக்கினை காட்டும் இந்த லைன் டயக்ராம் என்பது நாம் வரையும் கண்ட்ரோல் சார்ட் அதாவது கட்டுப்பாட்டு வரைபடங்கள் அல்லது X பார் சார்ட்கள் போன்றது எல்லை கடந்த மதிப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த லைன் டயக்ராம் வரையப்படுகிறது இதை கண்ட்ரோல் சார்ட்டில் பார்க்க முடியும் அதில் மையத்தில் ஒரு கோடு இருக்கும் இந்த மையக்கோட்டை பொருத்து அதிகபட்ச எல்லையின் வரம்பு உள்ளது ஒவ்வொரு நாளில் எடுக்கும் ஒவ்வொரு அப்சர்வேஷன்க்கும் 1 2 3 4 5 6 7 8 9 என்று மதிப்பு வைத்து அதை லைன் டயக்ராம் ஆக வரைந்தால் அதனுடைய போக்கு இந்த மாதிரி இருக்கும் என்பதை காணமுடியும் இதில் ஒரு மதிப்பு கோட்டிலிருந்து விலகி உள்ளது அதாவது 1 2 3 4 5 6 7 8 எட்டாவது இடத்தில் அது விலகி உள்ளது சில நேரங்களில் இந்த லைன் டயக்ராம்இல் டேட்டாக்கள் இப்படியிருந்தால் இதுபோன்ற ஒரு உச்சம் இருக்கும் இது உச்சம் என்ன இது ஏன் வந்துள்ளது என்று நாம் பார்க்கலாம் இந்த உச்சத்தை ஈட்டி வடிவம் என்று அழைக்கலாம் இந்த ஈட்டி வடிவம் ஏன் வந்துள்ளது இந்த லைன் டயக்ராம்லும் அளவுகோல்களை வைத்து ஏமாற்ற முடியும் வேறுபாட்டை குறைவாகவோ அதிகமாகவோ காட்டுவதற்கு இதில் அளவுகோல்களை வைத்து ஏமாற்ற முடியும் உதாரணத்திற்கு வயதை வைத்து காட்டலாம் போக்கு சிறியதாக உள்ளது அல்லது அந்த போக்கின் சரிவு சிறியதாக உள்ளது என்று காட்ட முடியும் இந்த விஷயத்தை விரிவுபடுத்தவும் முடியும் கிடைமட்டமாக உள்ள அளவுகோலை விரிவுபடுத்த முடியும் வயது 0 லிருந்து 50 வருடங்கள் என்று எடுத்துக் கொள்வோம் வயதை 0லிருந்து 10 வருடங்கள் 0லிருந்து 15 வருடங்கள் என்று காட்ட முடியும் இது 0லிருந்து 50 வருடங்கள் போன்று உள்ளது அங்கே ஒரு ஸ்லோப் சரிவு உள்ளது அது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது 0லிருந்து 10 வரை அந்த ஸ்லோப் சிறிது அதிகமாக இருக்கும் θ என்பது φ விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த ஸ்லோப் அதிகமாக இருக்கும் என்பதை காட்ட முடியும் எப்போதும் இது போன்று அளவுகளை வைத்து ஏமாற்றுவது நடக்கும் அடுத்து வருவது குமிழி வரைபடம் அதாவது பபுள் பிளாட் குமிழி வரைபடம் என்பது சிதறல் வரைபடம் போன்றது ஆனால் இதனுள் இன்னொரு பரிமாணத்தையும் கொண்டுவரமுடியும் இன்னொரு பரிமாணம் என்பது எதை குறிக்கிறது என்றால் வேறொரு மாறுபடும் மதிப்பை குறிக்கிறது உதாரணத்திற்கு தொழிலாளர்களின் எடையையும் உயரத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிதறல் வரைபடத்தில் இந்த மதிப்பினை குறிப்பதற்கு புள்ளிகளை பயன்படுத்துவோம் ஆனால் இங்கு குமிழிகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த குமிழிகள் நபர்களின் வயதை குறிக்கலாம் குமிழியின் அளவை நபர்களின் வயது என்று எடுத்துக் கொள்ளலாம் எனவே குமிழி வரைபடம் மூன்றாவது மாறுபடும் மதிப்பை தூண்டுவதற்கு பயன்படுகிறது இருப்பினும் மேற்பரப்பு வரைபடங்கள் போன்ற 3D வரைபடங்கள் உள்ளன மூன்றாவது மாறுபடும் மதிப்பை குறிப்பதற்கு வேறு சில வழிகள் உள்ளன குமிழி வரைபடம் என்பது மூலம் இரு பரிமாணங்களில் டேட்டாவில் மதிப்பை காணலாம் அடுத்து வரும் வரை படம் பெட்டி வரைபடம் அதாவது பாக்ஸ் பிளாட் புள்ளிவிபரங்களின்படி பெட்டி வரைபடம் மிக முக்கியமானது ஆனால் இந்த பெட்டி வரைபடத்தில் டேட்டாவை கால்பகுதிகளாக பிரிக்கிறோம் இது நம்முடைய பெட்டி வரைபடம் என்று எடுத்துக்கொண்டு இதை ஒவ்வொரு கால்பகுதிகளாகப் பிரிக்கிறது இது மிகக்குறைந்த அப்சர்வேஷன் அடுத்தது மிக அதிகமான அப்சர்வேஷன் ஏற்கனவே மீடியன் என்பதில் பார்த்தது போல இது Q1 மற்றும் Q2 அதாவது இதனுடைய அர்த்தம் 25 சதவீத டேட்டா இங்கு உள்ளது 25 சதவீத டேட்டா அடுத்து உள்ளது அடுத்த 25 சதவீத டேட்டா அடுத்ததாக உள்ளது இறுதி 25 சதவீத டேட்டா கடைசியாக உள்ளது இது நம்முடைய பாக்ஸ் வரைபடம் இதில் அளவுகளை 25 சதவீதம் என்று வைக்கலாம் 25 சதவீத டேட்டா என்பது இடையில் வரும் மதிப்புகளை குறிக்கிறது அங்கு 30 மதிப்புகள் இருந்தால் அல்லது 40 மதிப்புகள் இருந்தால் ஒவ்வொன்றிலும் 10 மதிப்புகள் இருக்கும் இந்த கோட்டினை விஸ்கர் என்று அழைக்கலாம் விஸ்கர் என்பது விலங்குகளின் மீசையில் உள்ள நீளமான முடி என்பதாகும் எனவே இந்த மாதிரியான விஸ்கர் நீட்டிக்கப்பட்ட ஒரு நீளமான கோடு இந்த பாக்ஸ் வரைபடம் விஸ்கர் வரைபடம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாக்ஸ் வரைபடத்தின் முக்கியத்துவம் என்ன உண்மையில் மீடியன் இங்கு இருக்கிறது இதை வைத்து நம்முடைய டேட்டா எங்கே இருக்க முயற்சிக்கிறது என்று டேட்டாவின் இருப்பிடத்தை காண முடியும் உதாரணத்திற்கு நம்முடைய டேட்டாவில் இதுபோன்று பாக்ஸ்களை வைக்க முடியும் எனவே உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனியின் பல்வேறு மாடல் கார்களின் வாடிக்கையாளர்களின் பராமரிப்பு செலவு என்று எடுத்துக்கொள்ளலாம் அது மாருதி dzire மாருதி Eeco Baleno Celerio Ertiga போன்று கார் கம்பெனியின் மாடல்களாக இருக்கலாம் வாடிக்கையாளர்களின் செலவு எவ்வளவு ஒவ்வொரு டேட்டாவிலும் 400 வாடிக்கையாளர்கள் என்று அதை 1 2 3 என்று எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பாக்ஸ் வரைபடமும் 100 சதவீதத்தை குறிக்கும் இங்கு பார்த்தால் மீடியன் அல்லது நடுவில் உள்ள டேட்டா கீழ்பக்கத்தை நோக்கி உள்ளது முதல் வகையில் அது மேல் பக்கமாக உள்ளது இது மூன்றாவது வகையிலும் மேல் பக்கமாக உள்ளது இந்த மாதிரியான வாட்ஸ் வரைபடம் மீடியன் புள்ளிகளை நேர்கோட்டில் இணைக்க முடியும் என்ற தோராயமானகுறிப்பைத் தரும் இதுபோன்ற பல வரைபடங்கள் இங்கு இருக்கும் இது லைன் வரைபடங்களின் தொடர்ச்சியாகும் இந்த லைன் வரைபடம் பச்சை நிறத்தில் உள்ளது விஸ்கர் வரைபடம் ஒவ்வொரு புள்ளியின் விவரங்களையும் இங்கு தருகிறது இந்த பாக்ஸ் மற்றும் விஸ்கர் வரைபடங்களை மேலும் இது பற்றி படிக்கும் பொழுது பயன்படுத்துவோம் அடுத்து பார்க்கப்போவது டாட் பிளாட் அதாவது புள்ளி வரைபடம் டாட் பிளாட் டேட்டா எப்பொழுது எங்கே நிகழ்கிறது என்பதை பதிவு செய்கிறது உதாரணத்திற்கு கார்களை எடுத்துக்கொண்டால் சர்வீஸ் மையத்திற்கு பழுது பார்க்க மட்டும் எத்தனை கார்கள் வருகின்றன என்பதை கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாடல் கார்கள் எத்தனை சர்வீஸ் பண்ண படுகிறது அங்கு வெவ்வேறு மாடல்கள் என்று வைக்கப்பட்டுள்ளது இங்கே இதை வெவ்வேறு தொட்டிகள் என்று சொல்லலாம் சில ஊசிகளை வளையங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம் மாருதி கார் மாருதி dzire Celerio மாருதி Ertiga மாருதி Eeco Estilo என்று எந்த மாடல் காரையும் எடுத்துக்கொள்ளலாம் சர்வீஸ் செய்யப்படும் ஒவ்வொரு காருக்கும் ஒரு வளையம் இங்கு வைக்கப்படுகிறது ஒரு நாளில் சர்வீஸ் செய்யப்படும் ஒவ்வொரு காருக்கும் இங்கே ஒரு வளையம் வைக்கப்படுகிறது ஒரு Celero வரும்போது ஒரு வளையம் ஒரு Ertiga வரும்போது ஒரு வளையம் ஆக அந்த டேட்டாவின்படி ஒவ்வொரு வளையம் வைக்கப்படுகிறது இந்தமாதிரியான வரைபடங்களை 12 1 2 என்றும் வளையங்களாக வரையலாம் 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 என்று புள்ளிகளாக வரைந்தால் இது டாட் பிளாட் டேட்டா காட்சிப் படுத்துதலில் அடுத்து வருவது அட்டவணைகள் நமக்கு தெரிந்த இந்த அட்டவணைகள் மிகவும் பொதுவானது இந்த அட்டவணைகள் ஒருவகையான அணியாகும் அதாவது மேட்ரிக்ஸ் இதில் வரிசைகள் மற்றும் நெடுவரிசை என்று இருக்கும் இதில் ஒவ்வொரு வரிசைக்கும் நெடுவரிசைக்கும் மற்றும் மொத்த அட்டவணைக்கும் தலைப்புகள் என்று இருப்பது மிக முக்கியம் சதவீதம் என்பது நாம் எடுத்துக்கொள்ளும் மாதிரிகள் சாம்பிள்கள் ஆகும் இந்த சாம்பிள் சதவீதம் என்பதை மக்கள்தொகை சதவீதத்துடன் ஒப்பிட்டு இந்த சாம்பிள் குறிப்பிடத்தக்கதா இல்லையா என்று மதிப்பிட வேண்டும் சாம்பிள் சிறியதாக இருக்கும்போது இந்த சதவீதங்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அட்டவணை வடிவத்தில் டேட்டாவை குறிப்பதற்கு சதவீதங்களை கூட பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு நம்பர்களை எடுத்துக்கொள்வோம் அல்லது வயது என்பதை எடுத்துக் கொள்வோம் 12 முதல் 13 வரை பிறகு 14 முதல் 15 வரை அதன்பின் 16 முதல் 17 வரை என்ற குழுக்களாக எடுத்துக்கொள்வோம் இதை 5 6 2 என்று வைத்துக்கொள்வோம் இங்கே இரண்டு விஷயங்கள் உள்ளன 2 என்பது பெண்கள் மற்றும் ஆண்கள் என்ற வகையை குறிக்கிறது 5 6 2 என்பதன் அர்த்தம் 5 பெண்கள் 12 முதல் 13 வயது வரை 6 பெண்கள் 14 முதல் 15 வயது வரை 2 பெண்கள் 16 முதல் 17 வயது வரை என்று ஆகும் இதே மாதிரி ஆண்களில் 6 8 3 என்று வைத்துக்கொள்வோம் பெண்களில் 5 6 2 ஆக மொத்தம் 13 பெண்கள் 17 ஆண்கள் மொத்தத்தில் 30 மேலும் 12 முதல் 13 வயது வரை மொத்தம் 56 11 14 முதல் 15 வயது வரை மொத்தம் 68 14 16 முதல் 17 வயது வரை மொத்தம் 32 5 ஆக இந்தப் பக்கத்திலிருந்தும் அந்தப் பக்கத்திலிருந்தும் ஒட்டுமொத்தம் சரியானது இந்த அட்டவணை குழந்தைகளின் எண்ணிக்கை அதாவது குழந்தைகள் காப்பகம் என்று வைத்துக் கொள்ளலாம் வயது மற்றும் பாலினம் நமக்கு தெரியும் ஒருபக்கத்தில் வயதையும் அடுத்த பக்கத்தில் பால் இனத்தையும் வைத்து கொள்ளலாம் இந்த டேட்டாக்களை சதவீதங்கள் வடிவத்தில் கூட குறிக்கலாம் இவ்வாறு இருக்கும் போது இந்த அட்டவணையில் 5வது இடத்தில் உள்ளதை 530 16 7 சதவீதம் 63020 சதவீதம் 230 6 7 சதவீதம் மீண்டும் 20 சதவீதம் 830 26 7 சதவீதம் என்று குறிக்கலாம் 330 10 என்று இதனின் கிளையாக குறிக்கலாம் இந்த மாதிரியான அட்டவணை வடிவத்தில் கொண்டு வருவது செம்மையான பொருத்தத்திற்கு பயன்படுகிறது இது டேட்டா காட்சிப்படுத்துதல் இதுவரை நாம் படித்த இந்த வரைபடங்களை எவ்வாறு வரைவது என்ற செயல் விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நாம் இதுவரை கற்றுக்கொண்டதை தொகுத்துக் காண்போம் கடந்த இரண்டு பகுதிகளில் விளக்கமான புள்ளிவிபரங்கள் மையநோக்கு அளவுகள் அதாவது சராசரி மீடியன் முகடு சிதறலின் அளவுகள் ஆகியவற்றைப் பார்த்தோம் அதன் பிறகு டேட்டாவின் நிலையை கண்டுபிடிப்பது குவார்டைல் மற்றும் சதவீதம் அதாவது பர்சன்டைல் ரேஞ்ச் திட்டவிலக்கம் வேரீஅந்ஸ டேட்டா காட்சிப்படுத்துதலின் பயன்கள் காட்சிப்படுத்துதலில் பயன்படுத்தப்படும் பல்வேறுவிதமான கருவிகள் அல்லது வரைபடங்கள் ஆகியவைகளைப் பற்றி படித்தோம் இந்த பாடத்தின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்பொழுது இந்த வரைபடங்களை வரைவது பற்றி பார்க்கலாம் டேட்டாவின் பரவலை பற்றி படிப்பதற்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம்